கோனிக் பிரிவுகள் பயிற்சி நான் எல்லோருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக நான் கரக்பூரின் ஐ யைச் சேர்ந்த ராஜராம் லக்கராஜு கோனிக் பிரிவுகளில் தொகுதி எண் 2 ஐ உள்ளடக்குகிறோம் நாங்கள் விரிவுரை எண் 9 இல் இருக்கிறோம் தொகுதி 2 கோனிக் பிரிவுகளில் வடிவியல் கட்டுமானங்கள் குறித்த சில கொள்கைகளை நாங்கள் ஏற்கனவே உள்ளடக்கியுள்ளோம் உதாரணத்திற்கு ஒரு வரியை எவ்வாறு பிரிப்பது ஒரு வளைவை எவ்வாறு பிரிப்பது செங்குத்து கோடுகளை வரைய எப்படி பிரிப்பது ஒரு வரியை எவ்வாறு பிரிப்பது ஒரு கோணத்தை எவ்வாறு பிரிப்பது எப்படி trisect மூன்று புள்ளிகள் மூலம் வட்டங்களையும் வட்டத்தையும் எவ்வாறு பிரிப்பது இன்றைய விரிவுரை 9 இல் ஒரு வட்டத்திற்கு இயல்பான மற்றும் தொடுவானை எவ்வாறு வரையலாம் என்பதை நாங்கள் காண்போம் வெளிப்புற புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு எவ்வாறு வரையலாம் என்பதற்கான இரண்டாம் பகுதி இறுதியாக கொடுக்கப்பட்ட பக்கத்தின் வழக்கமான பலகோணத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாங்கள் காண்போம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து அந்த வட்டத்திற்கு இயல்பான மற்றும் தொடுநிலையை எவ்வாறு வரையலாம் என்பதில் ஒரு வட்டம் இருந்தால் நாம் கேட்கும் முதல் கேள்வி சில நிகழ்வுகளில் நாம் மூன்று புள்ளிகளை மட்டுமே கொண்டிருக்கலாம் எனவே மூன்று புள்ளிகளைப் பயன்படுத்தி முதலில் நாம் ஒரு வட்டத்தை உருவாக்க வேண்டும் பின்னர் மையத்தை அடையாளம் காணும் நிலையில் இருப்போம் பின்னர் ஆரம் முடிந்ததும் நாம் புள்ளி சாதாரண திசை திசையன் மற்றும் நாம் எழுதுவோம் தொடுகோடு நாம் செய்ய வேண்டிய நிலையில் இருப்போம் அதை படிப்படியாக செய்வோம் இங்கு மூன்று புள்ளிகள் A P B கொடுக்கப்பட்டுள்ளன முதலில் A P B புள்ளிகள் வழியாகச் செல்லும் ஒரு வட்டத்தை நாம் அடையாளம் காண வேண்டும் பின்னர் வட்டத்தின் மையம் எனவே A ஒருவேளை P மற்றும் B ஆகிய மூன்று புள்ளிகளை அடையாளம் காண்போம் அவற்றுக்கு A P B என்று பெயரிடுவோம் இந்த மூன்று புள்ளிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன முதலில் இந்த AP மற்றும் PB மூலம் ஒரு வட்டத்தை உருவாக்க வேண்டும் இப்போது P க்கு செங்குத்து இருபுறங்களில் மையம் A மற்றும் மைய P உடன் தொடங்குவோம் இதேபோல் PB இலிருந்து அடுத்த செங்குத்தாக இருபுறத்தை உருவாக்குவோம் எனவே இந்த குறுக்குவெட்டு புள்ளிகளை அடையாளம் காணவும் இவை பிபிக்கு செங்குத்தாக இருபுற கோடுகள் எனவே குறுக்குவெட்டு புள்ளி O ஆகும் இதன் மூலம் நாம் ஒரு வட்டத்தை உருவாக்க வேண்டும் ஏ பி பி புள்ளிகள் வழியாக ஒரு வட்டம் கிடைக்கிறது OP மற்றும் R வகையான புள்ளிகளுக்கு ஒரு செங்குத்தாக இருபுறத்தை உருவாக்க நாங்கள் இப்போது விரும்புவோம் இதை நாங்கள் சாதாரணமாக அழைக்கிறோம் தொடுகோடு எப்போதும் இந்த இயல்புக்கு செங்குத்தாக இருக்கும் எனவே அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்வோம் என்பதிலிருந்து எந்த நீளத்தையும் எடுப்போம் இது நாம் அடையாளம் காணப் போகும் புள்ளி Q மற்றும் மீண்டும் நாம் அடையாளம் காணப் போகும் புள்ளி இந்த இரண்டு புள்ளிகளிலிருந்தும் இந்த புள்ளிகளை Q மற்றும் R என்று அழைப்போம் R மற்றும் இந்த புள்ளியை Q என அழைப்போம் எனவே R P Q செங்குத்தாக இருசமயம் எதுவாக இருந்தாலும் அந்த வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு என்று அழைப்போம் மீண்டும் இதேபோன்ற வழியை அதன் பாதிக்கும் மேற்பட்ட ஆரம் R ஐ மையமாகக் கொண்டு அதே ஆரம் கொண்ட இந்த புள்ளிகளில் P வழியாகச் செல்லும் எனவே இப்போது தொடுகோடு மற்றும் சாதாரண கோட்டை அடையாளம் காண்போம் இந்த திசைகளில் தொடுநிலை மற்றும் இயல்பானவற்றை உருவாக்க பல்வேறு வழிகள் உள்ளன உங்களிடம் ஒரு செட் சதுரங்கள் அல்லது மினி டிராஃப்டர் இருந்தால் அந்த P புள்ளியைக் கடந்து செல்வதை நீங்கள் எப்போதும் சீரமைக்க முடியும் அந்த வட்டத்தின் வழியாக உங்களுக்கு ஒரு தொடுகோடு மற்றும் இயல்பானது செயல்முறை பார்ப்போம் முதலாவதாக A P B புள்ளிகள் வழியாக செல்லும் வட்டத்தை நாம் கட்ட வேண்டும் அது முடிந்ததும் நாம் O முதல் P வரை ஒரு கோட்டை உருவாக்கி அந்த O P வரியை R க்கு நீட்ட வேண்டும் O P R என்ற வரி எதுவாக இருந்தாலும் அந்த வட்டத்திற்கு நாம் சாதாரணமாக அழைக்கிறோம் P வழியாக செல்லும் வட்டத்திற்கு ஒரு தொடுகோட்டை உருவாக்குவோம் நாம் என்ன செய்கிறோம் என்பது P புள்ளியை அடையாளம் காண்பது சமமான R மற்றும் Q புள்ளிகள் முதலில் நாம் செய்வோம் அடையாளம் Q மற்றும் R ஐ மையங்களாகப் பயன்படுத்துவதன் மூலம் P வழியாகச் செல்லும் ஒரு செங்குத்தாக இருபுறத்தை உருவாக்குகிறது இதனால் S புள்ளி நாம் அழைப்பதை அடையாளம் காணும் நிலையில் இருப்போம் இது எஸ் எனவே S P M எனக்கு தொடுதலைக் கொடுக்கிறது Q P R எனக்கு புள்ளி P வழியாக இயல்பான தேர்வை அளிக்கிறது வட்டத்தின் வேறு எந்த புள்ளியும் இதேபோல் செயல்படுகிறது இரண்டாவது சிக்கலைப் பார்ப்போம் P இன் வெளிப்புற புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு வரைவது எப்படி எனவே இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு மையம் O ஐக் கொண்ட ஒரு வட்டம் ஒரு குறிப்பிட்ட ஆரம் கொண்ட J மற்றும் K புள்ளிகளைக் கடந்து செல்கிறது மற்றும் ஒரு வெளிப்புற புள்ளி உள்ளது புள்ளி P இலிருந்து ஒருவர் J அல்லது K வழியாக செல்லும் ஒரு தொடுகோலை வரைய வேண்டும் அதைச் செய்ய நடைமுறையைப் பார்ப்போம் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது வட்டம் O மற்றும் வெளிப்புற புள்ளி P இன் மையத்தில் சேர வேண்டும் இதனால் அந்த வட்டம் வழங்கப்படுகிறது மேலும் அதை O இலிருந்து P வரை நீட்டிக்கப் போகிறோம் OP க்கு செங்குத்தாக இருபுறத்தை வரையவும் எனவே நமக்குத் தெரிந்த OP நீளக் கோடு O ஐ மையமாக P என ஒரு செங்குத்தாக இருபுறத்தை வரையவும் இந்த செங்குத்தாக இருபுறமும் OP வரியை புள்ளி M இல் வெட்டுகிறது M புள்ளி அடையாளம் காணப்பட்டதும் M புள்ளியை மையமாகவும் O ஆரம் M அந்த நீளத்தை M ஐ மையமாகத் தேர்ந்தெடுத்து வட்டத்தை J புள்ளியில் வெட்டுங்கள் இப்போது வட்டத்தில் அந்த J புள்ளி உள்ளது P புள்ளியை இணைக்கவும் J புள்ளியை ஒரு தொடுகோடு உருவாக்க வேண்டும் இதேபோல் ஒருவர் பி யையும் மற்றொரு தொடுகோடு கட்டமைக்க முடியும் ஒரு உதாரணத்துடன் ஆரம்பிக்கலாம் வட்டத்தின் ஆரம் 30 mm எனத் தேர்ந்தெடுப்போம் இதன் மூலம் பி புள்ளியை நாம் கட்டுவோம் இது வட்டம் மைய O இலிருந்து 90 மிமீ தொலைவில் உள்ளது எனவே முதலில் ஒரு புள்ளியை எடுக்க அளவை எடுத்துக்கொள்வோம் அந்த புள்ளியை அழைப்போம் OP புள்ளி மைய O இலிருந்து 90 மிமீ தொலைவில் உள்ளது எனவே 90 மி ஒரு அளவில் அடையாளம் காண்போம் புள்ளி P ஐ அழைப்போம் வட்ட ஆரம் 30 மி மீ எனவே ஒரு வட்டம் வரையவும் சரியாக J புள்ளி எங்கே இருக்கும் என்று எங்களுக்குத் தெரியாது ஜே புள்ளியை உருவாக்க நாங்கள் ஒரு கட்டுமான வரியுடன் இணைந்த O மற்றும் P புள்ளிகளில் இணைகிறோம் OP அடையாளம் காணப்பட்டுள்ளது இப்போது புள்ளி OP க்கு நாம் ஒரு செங்குத்தாக இருபுறத்தை உருவாக்க வேண்டும் அதற்காக O மற்றும் P க்கு இடையிலான தூரத்தின் பாதிக்கும் மேலான மையத்தை P ஐ மையமாகத் தேர்வு செய்கிறோம் இந்த புள்ளிகளை அடையாளம் காணவும் பின்னர் அவற்றில் சேரவும் இப்போது OP புள்ளி M புள்ளியில் வெட்டுகிறது M புள்ளியை அடையாளம் கண்டவுடன் J புள்ளியைக் கண்டுபிடிக்க M ஐ மையமாகவும் ஆரம் MO ஆகவும் பயன்படுத்த வேண்டும் அதற்காக ஆரம் இருபுறமும் புள்ளியை அடையாளம் காண்பதால் எம் புள்ளி தேர்வு OM ஐ தேர்வு செய்கிறோம் இந்த புள்ளியை ஜே இந்த புள்ளி கே என்று அழைப்போம் இப்போது புள்ளி J மற்றும் P இல் சேருங்கள் ஆகவே புள்ளி J மற்றும் P வழியாக செல்லும் அந்த வட்டத்தின் வழியாக இது தொடுகோடு ஆகும் இதேபோல் K மற்றும் P இல் சேரவும் இதை ஒரு வரியால் இணைக்கவும் வட்டங்களுக்கு தொடுகோடுகளை உருவாக்குவது இதுதான் ஒரு வழக்கமான பலகோணத்தை உருவாக்குவோம் எடுத்துக்காட்டாக ஏசி கொடுக்கப்பட்ட பக்கத்திலிருந்து கட்டப்பட்ட எண்கோண பலகோணத்தை உருவாக்க விரும்புகிறோம் எனவே ஏசி பக்கமானது எங்களுக்காக வழங்கப்படுகிறது அதே ஏசி நீளம் மற்ற பக்கங்களிலும் இருக்க விரும்புகிறோம் அதைக் கட்டமைக்க நடைமுறையைப் பார்ப்போம் எனவே கொடுக்கப்பட்டவை ஏசி நீளம் பக்க நீளமாக வழங்கப்படுகிறது முதலாவதாக ஆரம் ஏசி மற்றும் மையத்துடன் சி வழியாக ஏ வழியாக செல்லும் அரைவட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவே ஒரு உதாரணத்தைத் தேர்ந்தெடுப்போம் பக்க நீளமாக ஏ யைக் கொண்டு ஒரு எண்கோணத்தை உருவாக்கப் போகிறோம் எனவே இது 8 பக்கங்களைக் கொண்டிருக்க வேண்டும் ஏசி பக்க நீளம் 20 மிமீ பக்கமாகும் மேலும் முதல் புள்ளி 20 மிமீ பக்கத்தை வரைய வேண்டும் எனவே நாங்கள் அடிப்படை ஏ யில் இருந்து உருவாக்கப் போகிறோம் எனவே பி முதலில் புள்ளி A ஐயும் 20 மிமீ ஒரு பக்க நீளத்தையும் அடையாளம் கண்டு அதற்கு சி என்று பெயரிடுங்கள் அது சி மையமாகவும் ஏசி ஆரம் ஆகவும் முடிந்ததும் நாம் ஒரு அரை வட்டத்தை வரைய வேண்டும் எனவே இது ஒரு புள்ளியை உருவாக்கப் போகிறது இதை கட்டுமானக் கோடுகள் மூலம் நீட்டிப்போம் பொதுவாக மிக மெல்லிய கோடு கோடுகளுடன் செல்கிறோம் எனவே ஒரு அரை வட்டம் கட்டப்பட்டுள்ளது இப்போது அரை வட்டத்தில் மீதமுள்ள 1 2 3 மற்றும் 7 புள்ளிகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் 8 சம பக்கங்களைக் கொண்ட ஒரு எண்கோணத்தை உருவாக்க விரும்புகிறோம் எனவே இந்த அரை வட்டங்களை 8 சம பாகங்களாக பிரிக்கப் போகிறோம் ஒன்று இந்த 180 ° ஐ 8 பகுதிகளாகப் பிரிக்க எங்கள் புரோட்டராக்டரைப் பயன்படுத்தலாம் எனவே இதன் விளைவாக வரும் கோணத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையெனில் இந்த கோணத்தை 180 by ஐ எவ்வாறு பிரிப்பது அதைப் பிரிப்பதன் மூலம் அதைப் பிரிப்பதன் மூலம் நாம் எவ்வாறு முன்னேறலாம் என்பதைக் கண்டோம் எனவே இப்போதைக்கு இதை வெவ்வேறு பகுதிகளாகப் பிரிக்க முதலில் முன்னேறுவோம் எனவே முதல் பகுதி 90 ° அதாவது நான்கு மண்டலங்களை நாம் உருவாக்க முடியும் எனவே அந்த நான்காவது புள்ளியைக் கண்டறியவும் அதை நாம் மூன்று சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் எனவே முதல் பகுதி 1 2 3 மற்றும் 4 பகுதிகளை உருவாக்குவது போன்றது இந்த 1 2 3 பகுதிகளை உருவாக்க இந்த 90 ஐ 4 பகுதிகளாக பிரிப்போம் இதேபோல் நாம் பார்த்த இந்த கோணத்தை அரை கோணங்களாக மதிப்பிடுவதற்கு பதிலாக அதைப் பற்றி நாம் மிகவும் கவனமாக இல்லாவிட்டால் இதை இரண்டு பகுதிகளாகப் பிரிப்பது எங்களுக்குத் தெரியும் எனவே அதில் ஒரு ஆரம் பாதியைத் தேர்ந்தெடுத்து ஒரு வளைவை உருவாக்கவும் இதேபோல் இங்கே மட்டும் வெட்டப் போகும் கட்டமைப்பை உருவாக்கி இந்த புள்ளிகளில் சேரவும் எனவே புள்ளி 3 ஐயும் அடையாளம் காணும் நிலையில் இருப்போம் சில நேரங்களில் 22 5 20 மற்றும் பலவற்றைப் போன்ற குறைந்தபட்ச எண்ணிக்கையை நம் ப்ரொடெக்டருக்கு கொண்டிருக்க முடியாது எனவே அந்த கோணத்தை இரண்டாகப் பிரிப்பது நமக்கு எப்போதும் எளிதானது எனவே 2 க்கும் இதேபோன்ற நெறிமுறையை ஒரு வளைவை உருவாக்குகிறோம் அதைப் பிரிக்கிறோம் எப்படியிருந்தாலும் அது மையத்தின் வழியாக அந்த வரிகளை நீட்டிக்கும் இதனால் நமக்கு புள்ளி 1 உள்ளது இதேபோல் மறுபுறம் 45 ° ஐ அவர்களுடன் சேர விரும்பினால் அதை 6 ஆம் பாகமாக மாற்றி இதை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கவும் அதேபோல் சம பாகங்களை உருவாக்கி புள்ளிகள் 5 6 7 மற்றும் புள்ளி B ஐக் கண்டுபிடிக்க இந்த வரிகளை நீட்டவும் இதை சம பகுதிகளாகப் பிரித்தவுடன் சி மற்றும் 6 வது புள்ளிகளை இணைக்கவும் க்கு செங்குத்தாக இருசமங்களை வரையவும் எனவே ஏ யைப் பொறுத்தவரை நாம் செங்குத்தாக இருபுறத்தையும் சி 6 செங்குத்தாக இருசமத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் இதனால் வெளிப்புற வட்டத்திற்கு வெளியே நாம் இணைக்க முடியும் அங்கிருந்து எண்கோணத்தைக் கணக்கிடுவது எங்களுக்கு ஒப்பீட்டளவில் எளிதானது AC க்கு செங்குத்தாக இருபுறங்களை உருவாக்க நாங்கள் இருபுறமும் வெட்டுகிறோம் அந்த வட்டத்தின் மையத்தைக் கண்டுபிடிக்க இந்த புள்ளிகளில் சேரவும் இதேபோல் C 6 இதைப் பயன்படுத்துகிறது B மற்றும் C ஐப் பயன்படுத்தி செங்குத்தாக இருபுறத்தை உருவாக்கி அவற்றில் சேர வேண்டும் எனவே செங்குத்தாக இருசமங்களில் ஒன்று இது மற்றொன்று இது எனவே இவை இரண்டும் இங்கே வெட்டுகின்றன எனவே இதை ஒரு மையமாகக் கண்டுபிடி அந்த மையத்தை O என பெயரிடுங்கள் இப்போது நாம் ஒரு எண்கோணத்தை உருவாக்கப் போகும்போது அது எப்போதும் B A C மற்றும் 6 புள்ளிகளைக் குறிக்கிறது எனவே நான் C இலிருந்து புள்ளிகளை எல்லா வழிகளிலும் நீட்டிக்கப் போகிறேன் என்றால் அது அந்த புள்ளியை வெட்டும் இடத்தில் நாங்கள் H ஐ அழைப்போம் A மற்றும் H இல் சேரவும் இதேபோல் சி புள்ளியிலிருந்து அது குறுக்கிடப் போகும் ஒரு கோட்டை நீட்டிக்கவும் ஜி சேர எச் மற்றும் ஜி என அழைக்கவும் CO நீட்டிப்பிலிருந்து அங்கு வெட்டப் போகிறது இப்போது சி ஒரு வரியை நீட்டினால் இதை E என அழைக்கிறது F மற்றும் E இல் சேருங்கள் இதேபோல் C இலிருந்து இது AD புள்ளியை D மற்றும் E உடன் இணைக்கப் போகிறது சேர 6 மற்றும் டி இது ஒரு எண்கோணத்தை நாம் உருவாக்கும் வழி எனவே விரிவுரை 9 இல் ஒரு வட்டத்திற்கு ஆ இயல்பான மற்றும் தொடுவானை எவ்வாறு வரையலாம் வெளிப்புற புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு வரைவது மற்றும் ஒரு வழக்கமான பலகோணத்தை உருவாக்குவது ஆகியவற்றை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்ட பக்கத்தின் எண்கோணம் போன்றவை ஒரு வட்டத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன விரிவுரை 10 இல் மேலும் எடுத்துக்காட்டுகளைப் பயிற்சி செய்வோம்